மாணவர்களுக்கு வணக்கம் வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் கையாளும் பொழுது சரக்குகளின் முக்கியத்துவம் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் முந்தைய வகுப்பிலும் இதைப்பற்றி நாம் விவாதித்து இருக்கிறோம் என்னவென்றால் குறைந்தது திரவ சொத்தாக உள்ள மேலும் சரக்குகளை பணமாக மாற்றும் செயல்முறை மிகவும் கடினமானது அதனால் குறுகிய கால நிதியை சரக்கு களில் முதலீடு செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை பெரிய முதலீடு செய்தால் நிதி நீண்டகாலம் முடங்கிவிடும் மேலும் நமக்கு தேவைப்படும் போது பணமாக அதை மாற்ற இயலாமல் போகும் அதனால் இது பிரச்சினையை ஏற்படுத்தும் அதனால் சரக்கு மேலாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இப்போது நாம் விவாதிக்கப் போகிறோம் சரக்கு மேலாண்மை கையாளும் பொழுது நமக்கு வெவ்வேறு நோக்கங்களும் வெவ்வேறு செலவுகளும் எப்படி தொடர்புடையது சரக்கோடு தொடர்புடையவை என்பதைப் பற்றி நாம் முன்பு விவாதித்திருக்கிறோம் கேரிங் காஸ்ட் இந்த நான்கு முக்கியமான செலவுகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என்பதைப்பற்றி நாம் பார்த்தோம் மேலும் இந்த செலவுகளை சரியாக கையாளவில்லை என்றால் முட்டை உற்பத்தி செலவு மேலும் அதிகரிக்கும் மொத்தமாக விற்பனை விலை மேலும் அதிகரிக்கும் நிறுவனம் பொருளை அந்த விலைக்கு விற்க முடியாமல் போய்விடும் அதனால் பிரச்சனை ஏற்படும் எனவே சரக்கு கையாளும் செலவை எப்பொழுதும் நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் சரக்குகளை செய்யும் முதலீட்டையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து க்கொள்ள வேண்டும் அதனால் குறுகிய கால முதலீடு சம்பந்தப்பட்ட சரக்கு மேலாண்மையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது சரக்கின் போக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் சில நிமிடங்கள் நாம் வெவ்வேறு செலவுகளைப் பற்றி பேசுவோம் மேலும் கேரிங் காஸ்ட் என்றால் மின்சாரம் தண்ணீர் மற்றும் கிடங்கில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு செலுத்துகின்ற செலவு இதேபோல் நமக்கு ஆர்டர் இன் காஸ்ட் என்ற ஒரு செலவு இருக்கிறது இது ஒரு தீவிரமான செலவு என்பதை முந்தைய வகுப்புகளில் நாம்விவாதித்திருக்கிறோம் மிக முக்கியமான செலவு மிக தீவிரமான செலவு என்பதால் இதை மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அதனால்தான் சரக்கு முதலீட்டைப் பற்றி பேசும்போது இது ஒரு சிறந்த முதலீடாக இருக்க மிகவும் குறைவாகவும் மிகவும் அதிகமாகவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சரக்கில் மிகக்குறைந்த முதலீடு செய்தால் சில நேரம் நாம் ஸ்டாக்அவுட் காஸ்ட் ஏற்படுத்தும் விளைவு நிறுவனத்தின் அனைத்து மட்டங்களிலும்பாதிக்கும் இது நிறுவனத்தின் உற்பத்தியை மட்டும் பாதிக்கவில்லை மேலும் வினியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர் களையும் பாதிக்கும் எனவே ஸ்டாக்அவுட் காஸ்ட் பேராசிரியர்கள் குழு நடத்திய கணக்கெடுப்பு என்பதையும் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் அந்த கணக்கெடுப்பு 29 நாடுகளில் 71000 வாடிக்கையாளர்களை பேட்டி கண்டது மேலும் அந்த விவாதத்தில் என்ன முடிவுகள் வெளிவந்தன அத்துடன் அந்த வாடிக்கையாளர்களின் எதிர்வினை என்னவாக இருந்தன அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது வரும் கிடைக்கவில்லை என்றாலும் வாங்கும் நோக்கம் இருந்தாலும் கடைக்கு பொருளை வாங்குவதற்குவந்தாலும் பொருட்கள் அலமாரியில் இல்லை என்று அறிந்து அவர்களுடைய எதிர்வினை reaction எவ்வாறு இருக்கும் அதனால் அந்த மொத்த விரிவான கணக்கெடுப்பு மேலும் அதன் அதன் விபரங்களை மேலும் அதன் விளைவே காஸ்ட் என்பதை பற்றி நான் பிறகு எப்போதாவது உங்களுடன் வகுப்பறையில் விவாதிக்கிறேன் நாம் அடுத்த பகுதிக்கு முன்னேறிச் செல்வோம் சரக்குகளின் போக்கை புரிந்து கொள்ள விவாதிப்போம் சரக்குகளின் போக்கு கீழ்கண்டவாறு இருப்பதை நீங்கள் பாருங்கள் அதிகமான சரக்குகள் என்பவை மூலப் பொருட்களாக இருக்கலாம் இவை சரக்குகளின் வொர்கிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ் ஆக இருக்கலாம் அல்லது முடிக்கப்பட்ட பொருளாகவும் இருக்கலாம் விலை குறைந்து வந்தால் உற்பத்தியை நிறுத்திவிடலாம் இதனால்தொடக்க சரக்கு opening inventory குறையும் உதாரணமாக எந்த ஒரு நிறுவனமும் அதிக அளவு முடிக்கப்பட்ட சரக்குகளை வைத்துள்ளது என்றால் சரக்குகளின் இயக்கம் அல்லது நகர்வு உற்பத்தி இடத்திலிருந்து நுகர்வோர் இடத்திற்கு மெதுவாக செல்லுவதாக அர்த்தமில்லை அவர்களால் உற்பத்தியை சந்தைக்கு விரைவாக அனுப்ப முடியாமல் இருந்திருக்க வேண்டும் எனவே நாம் முந்தைய வகுப்பில் செயில் Steel Authority of India Limited நிறுவனம் பற்றி விவாதித்தது போல் அதிகப்படியான சரக்குகள் அங்கே இருந்திருக்க வேண்டும் Steel Authority of India நிறுவனம் ஏன் நோய்வாய்ப்பட்ட அல்லது நொடிந்து போன நிறுவனமாக ஆனது என்பதை நாம் பார்த்தேன் ஒரே காரணம் என்னவென்றால் அதிகப்படியான முடிக்கப்பட்ட சரக்குகளை வைத்து இருந்ததுதான் ஏனென்றால் தயாரிப்பு செயல்முறை தொடர்ந்து இருந்துகொண்டே இருந்தது மேலும் தனியார் துறையில் போட்டி காரணமாக விற்பனை செயல்முறை பாதிக்கப்பட்டிருந்தது அதனால் அவர்கள் அதிக அளவிலான சரக்குகளை வைத்திருந்தார்கள் எனவே எந்த ஒரு நிறுவனத்திலும் அதிக அளவு சரக்கு இருந்தால் என்ன நடக்கும் வினியோகம் அதிகரித்திருந்தால் விலை குறையும் மேலும் அதிகமென்றால் சந்தையில் அதிகமாக வினியோகம் செய்யும்போது விலையை குறைப்பதற்கான சூழ்நிலையை அது ஏற்படுத்தும் செய்ல் SAIL நிறுவனம் பற்றி விவாதிக்கும்போதுஇந்த நிலை சாத்தியமாக இருந்தது ஏனென்றால் நிறுவனம் மனித வளத்தில் அதிகமான முதலீடு செய்திருந்ததால் உற்பத்தியை குறைக்க முடியவில்லை அப்போது அவர்களிடம் ஆறு ஆலைகளும் நிறைய பொருட்களும் இருந்தன எனவே தொழிலாளர்கள் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது நாங்கள் சந்தையில் சரக்குகளை விற்க முடியவில்லை அதனால் ஆலையை மூடுகிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது அதனால் இன்றைக்கு உற்பத்தி செய்ய வேண்டாம் என்றும் கூற முடியாது உற்பத்தி செயல்முறை தொடர்ச்சியானது ஆனால் சந்தையில் சில மாற்றங்களால் விற்பனை செயல்முறை தொடர்ச்சியாக இல்லாமல் பாதிக்கும் பெருகிவரும் சரக்குகளின் காரணமாக நிறுவனம் நொடிந்து போய்விட்டது கலை தலை ஆனால் சாதாரண நிகழ்வுகளில் அல்லது சிறிய நிறுவனமாக இருக்கும்போது தம்மால் உற்பத்தி செயல்முறையில் சரி செய்ய முடியும் பொழுது அது நிச்சயமாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் சரக்குகள் நிறைய தோன்றும் விலை குறைந்து கொண்டிருக்கும் இதனால் நிறுவனத்திற்கு பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் அவர்கள் விரும்பிய விலையில் கூட தயாரிப்பை விற்க முடியாது சில சமயங்களில் அடக்க விலைக்கு கூட விற்க முடியாது எனவே சந்தையில் அந்த விலையில் விற்க எந்த அர்த்தமும் இல்லை உற்பத்தியை குறைப்பதே நல்லது உற்பத்தியில் குறைக்கப்பட வேண்டும் மேலும் சரக்குகளை சரிசெய்து சந்தையில் விற்கப்படும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் தற்போதுள்ள போதுமான சரக்குகளை சந்தையில் போகும் அளவுக்கு வந்துவிட்டால் அதன் பிறகு உற்பத்தி உற்பத்தி செயல்முறையை மீண்டும் தொடங்கலாம் எனவே உற்பத்தியை தொடங்கும் போது ஆரம்பக் சரக்கு வரும் காலத்தில் குறைவாக இருக்க வேண்டும் ஆரம்ப சரக்கு குறைவாக இருந்தால் நான் புதிய சரக்குகளை முடிக்கப்பட்ட சரக்குகளுடன் சேர்த்துக் கொள்ள முடியும் பொதுவாக என்ன நிகழ்கிறது என்றால் எந்த ஒரு பொருட்களும் அல்லது சேவைகளும் விநியோகம் அதிகரிக்கும்போது உற்பத்தி செயல்முறையை முடிந்தால் சரிசெய்யப்பட வேண்டும் இது நிறைய நிகழ்வுகள் சாத்தியமாகிறது எனவே உற்பத்தியை மறுசீரமைப்பு செய்து குறைக்க வேண்டும் சரி செய்த சரக்குகள் சந்தையில் முழுமையாக தீர்ந்துவிட்டால் அல்லது அதிக அளவில் தீர்ந்துவிட்டால் பிறகு புதிய உற்பத்தி நடைபெறுகிறது எனவே இது சரக்குகளின் இயல்பான இயல்பான நடத்தை இதனால் தேவை மற்றும் வினியோகம் இரண்டும் சமமாக இருக்கும் அடுத்தபடியாக சரக்குகளின் நடத்தை என்பது தவிர்க்கமுடியாத சூழ்நிலைகளால் அல்லது திறனற்ற மேலாண்மை காரணமாக அதிகப்படியான சரக்குகளை வைத்திருப்பது சில நேரங்களில் மந்த நிலை இருப்பதால் மக்களின் வாங்கும் திறன் குறையும் போது சில பொருட்களை வாங்குவது கடினம் எனவே மக்கள் பொருட்களை வாங்குவது பற்றி எப்படி தீர்மானிப்பார்கள் முதலில் அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக செல்கிறார்கள் பிறகு அவர்கள் தங்களுடைய சௌகரியம் மற்றும் ஆடம்பர தேவைகளுக்காக செல்கிறார்கள் இது சாதாரண செயல்முறை எனவே நாம் தேவைகளை உற்பத்தி செய்கின்ற போது அல்லது மக்களுக்கு தேவையான உற்பத்தியை செய்கின்றபோது மந்தநிலையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்காது அது இருந்தாலும்கூட மிகவும் அதிகமாக இருக்காது ஆனால் இவை சௌகரியம் மற்றும் ஆடம்பர நிலையில் நிச்சயமாக அதிகமாக பாதிக்கப்படும் எனவே நாம் எந்தப் பிரிவில் இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் எந்த மாதிரியான பொருளை நாம் தயாரிக்கிறோம் மேலும் நாம் அதைப்பற்றி சிந்திக்க வேண்டும் தயாரிப்பு செயல்முறைகள் மறுசீரமைக்க முடியும் என்றால் அதை மாம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் அதிகப்படியான வினியோகம் காரணமாக விலை குறைந்துவிடும் மற்றும் உற்பத்தியாளர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே இதுபோன்ற நிலையில் என்ன நடக்கும் சில நேரங்களில் இந்த சரக்கு அதிகப்படியான சரக்கு அதன் வழியில் மட்டுமே வரும் ஏனென்றால் சில நேரங்களில் காரணிகளால் விற்பனையை நம்மால் சரியாக முன்பே அறிந்துகொள்ள முடியாது சந்தையில் நாம் எவ்வளவு விற்கபோகிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது அல்லது வரும் காலத்தில் பொருளின் தேவை எவ்வளவு இருக்கும் என்பதையும் அந்த நிலையில் என்ன நடக்கும் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது உற்பத்தி செயல்முறை பலப்படுத்தப்படுகிறது மற்றும் அதிக உற்பத்தி தொழில் துறையில் இருந்து வெளிவருகிறது மந்த நிலையில் சூழ்நிலை காரணமாகவும் மக்களின் வாங்கும் திறன் காரணமாகவும் தயாரிப்புக்கான தேவை இல்லாமலும் இருக்கலாம் இவையெல்லாம் நாம் எந்த காரணம் சொன்னாலும் விற்பனை குறைவதற்கு இறுதியான காரணம் சந்தையில் குறைவான தேவை இருப்பதால் தானே சந்தையில் தேவை இல்லை என்பதற்கு காரணம் வரவிருக்கும் நேரத்தில் சந்தையில் எங்கள் மதிப்பீடு தவறாகிவிட்டது என்பதே இதன் பொருள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் சில நேரங்களில் திறனற்ற மேலாண்மை மற்றும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக அமையும் நான் உங்களுக்கு செய்யுல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார்கள் எனவே அவர்கள் நிரந்தர ஊழியர்கள் சந்தையில் பொருட்களை விற்க முடியவில்லை அதனால் எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் எல்லா இடங்களில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கு தினமும் காலையில் வந்துவிடுகிறார்கள் அதனால் அவர்களும் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது மேலும் நிறுவனத்தில் 6 தொழிற்சாலைகளிலும் மற்றும் ரூர்கேலா ஊரிலுள்ள 4 பெரிய தொழிற்சாலைகள் இரண்டு தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருந்தன விரும்பிய திறனுக்கு மட்டும் உற்பத்தியை செய்து ஆலைகளை மூடினாலும் பிற செலவுகள் அதிகரித்துவிடும் எனவே உற்பத்தியை நிறுத்துவது என்பது சாத்தியமில்லை எனவே உற்பத்தி தொடர்ச்சியாக இருந்தது ஆனால் விற்பனை பாதிக்கப்பட்டது அதனால் நான் இங்கு என்ன சொல்ல முடியும் என்றால் அதிகப்படியான சரக்குகள் தேங்கி இருக்க காரணம் ஒன்று சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறுவனம் திடீரென்று சந்தையை இறந்திருக்கலாம் அல்லது உற்பத்தி செயல்முறையை மறுசீரமைக்க முடியாமல் இருந்திருக்கலாம் எனவே சரக்கு பெருகிவருகிறது நிறுவனம் சந்தையில் சரக்குகளை விற்க முடியாமல் இருக்கிறது சில சமயம் நாம் உற்பத்தியை கணிக்க முடியாமல் போனாலும் சரக்குகள் அதிகமாக தேங்கி நிற்கும் எனவே எதிர்காலத்தில் நாம் சந்தையில் எவ்வளவு விற்கப் போகிறோம் என்பதை எதிர்நோக்க முயற்சிக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அதேபோல சரக்குகளில் முதலீடு செய்யவேண்டும் அல்லது மூலப் பொருட்களில் முதலீடு செய்யவேண்டும் வொர்கிங் ப்ராசஸ் மற்றும் முடிக்கப்பட்ட சரக்குகளின் இதுபோன்று முதலீடு செய்ய வேண்டும் அதனால் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் திறனற்ற சரக்கு நிர்வாகத்தின் காரணமாக ஒட்டுமொத்த உற்பத்தி செலவு உயராது மூன்றாவதாக நிறுவனங்களின் நடத்தையில் விலை உயரவில்லை என்றால் சரக்குகள் குறையும் மீண்டும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் சந்தையில் நுழையும்போது மந்தநிலை ஏற்பட்டிருக்கும் அல்லது மக்கள் வருமானம் குறையும்போது மக்களின் வாங்கும் திறன் பாதிக்கப்பட்டு இருக்கும் எடுத்துக்காட்டாக 2007 ஆம் ஆண்டு சப் பிரைம் நெருக்கடியை நாங்கள் கண்டோம் தொடர்ந்து உலகலாவிய நெருக்கடியாக மாறியது மேலும் உலகின் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டுள்ளன அதனால் மக்கள் தங்கள் வேலைகளை இழந்தனர் அப்போது மக்கள் குறிப்பாக தனியார் துறையில் வேலை மக்கள் தங்கள் வேலைகளை இழக்கிறார்கள் ஏனென்றால் சந்தையில் உள்ள விற்பனை மற்றும் அதை சார்ந்த உற்பத்தியே காரணம் மக்கள் தங்கள் வேலையை துறக்கும் போது அவர்கள் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது மேலும் இதன் காரணமாக நிறுவனங்கள் சந்தையில் சரக்குகளை விற்பது மிகவும் கடினமாகிறது ஆனால் உற்பத்தி தயாரிப்புகள் பற்றி பேசும்போது 2007ஆம் ஆண்டு அமெரிக்காவில் திருப்பி செலுத்த முடியவில்லை இறுதியாக அவர்கள் தங்களது வீடுகளை ஒப்படைத்து விட்டார்கள் இதனால் வங்கிகளில் வீட்டுவசதி பட்டியல் அதிகரித்தது வாங்கிய கடனை திருப்பி கட்டமுடியாமல் ஒவ்வொருவரும் வீடுகளை வங்கிகளில் ஒப்படைப்பார்கள் இதனால் வீட்டுவசதி பட்டியல் அதிகரித்தது இதனால் வீட்டுவசதி பட்டியல் விற்பது அதிகரித்து விலை குறைந்தது பல வங்கிகள் கடன்களை வசூலிக்க முடியவில்லை ஏனென்றால் இறுதியாக மக்கள் வங்கிகளில் கடன் வாங்கி கட்டிய வீடுகளை வங்கிகள் தன்வசம் எடுத்துக்கொள்கின்றன எனவே ஒருவேளை அந்த நபர் கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவர் வீட்டை ஒப்படைக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொருவரும் அல்லது ஒவ்வொரு மூன்றாவது நபர் வீட்டை ஒப்படைத்து கொண்டே வந்தால் நிறைய வீடுகள் கையிருப்பில் அதிகரித்துக் கொண்டே போகும் மேலும் உடனடியாக வீட்டு விலைகள் குறையும் அமெரிக்காவில் பல வங்கிகளில் தோல்வியடைந்தன லெமன்பிரதர் இந்த வங்கியில் பல மக்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு இந்த வங்கி கனவு நிறுவனமாக இருந்தது ஆனால் தோல்வியடைந்தது ஆனால் அதுவும் தோல்வி அடைந்தது மேலும் மற்ற வங்கிகளும் சப் பிரைம் நெருக்கடியின் வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதுபோன்ற நிலையில் என்ன நடக்கும் என்றால் விலைகள் ஏறவில்லை என்றாலும் விலைகள் மேம்படவில்லை என்றாலும் சரக்குகளின் அளவு மறுசீரமைக்க நேரிடும் இதனால் வினியோகம் பலவீனமடைந்து குறைவான அளவே வினியோகம் இருக்கும் மற்றும் சந்தையில் நிலையான தேவை ஏற்படும் அல்லது தேவை ஆரம்பிக்கும் அப்போதுதான் சரக்குகளின் அளவு அதிகரிக்கும் உற்பத்தி செயல்முறை மறுசீரமைக்கப்பட்டு பலமடையும் அதிக வினியோகம் சந்தைக்கு வரும் எனவே ஏதேனும் ஒரு வழியில் வினியோகம் அதிகரிக்கும்போது தேவை நிலையானதாக இருந்தால் அல்லது குறைந்துவிட்டால் என்ன ஆகும் சரக்குகள் அதிகரிக்கும் பொழுது விலை குறையும் மறுபக்கம் தேவை அதிகரிக்கும் போது சரக்குகள் குறைவாக இருக்கும் விலை ஏறும் அதனால் வருங்காலத்தில் சந்தையில் எவ்வளவு விற்கப் போகிறோம் என்பதை நாம் முன்பே அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கான சரியான வரவு செலவு திட்டங்களை நாம் தயாரிக்கவேண்டும் எவ்வளவு சரக்குகள் மொத்தமாக தேவை இருக்கும் எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் மேலும் எவ்வளவு வினியோகம் செய்ய வேண்டும் என்பதை முன்பே அறிந்து வைத்திருக்க வேண்டும் வருங்காலத்திற்கு உதாரணமாக அடுத்த மூன்று மாதங்களுக்கு ஒரு காலாண்டுக்கு எவ்வளவு தேவை உதாரணமாக கலர் டிவி பற்றி சொல்லலாம் அதனால் நிறுவனங்கள் இந்திய சந்தையில் எத்தனை கலர் டிவிகள் தேவை இருக்கும் என்பதை திட்டமிட வேண்டும் கேள்விக்குறிய நிறுவனத்தின் சந்தை பங்கு என்ன அவர்கள் எவ்வளவு வண்ண தொலைக்காட்சிகளை விற்க திட்டமிட்டுள்ளனர் எனவே அதற்குத் தகுந்தவாறு அவர்கள் உற்பத்தியை செய்ய வேண்டும் மேலும் அதுதான் நடக்கும் அது இயற்கையான சரக்கு நடத்தை சரக்கு நிலை பெருக தொடங்கும் போது உற்பத்தி செயல்முறை மறுசீரமைக்க படுகிறது நிறுவனம் மேற்கொள்ளும் முயற்சிகளை கொண்டு சரக்குகள் வீழ்ச்சி அடையும் மேலும் இந்த முயற்சியின் பலன் அவர்கள் உற்பத்தியை விட அதிகமாக முடியும் அவர்கள் உற்பத்தி செயல்முறை சுருக்குகின்றனர் அவர்கள் உற்பத்தி செயல்முறையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்றனர் முன்பு உற்பத்தி செய்வதை போல இப்போது அவர்கள் உற்பத்தி செய்வதில்லை உற்பத்தியை சுருக்கி விட்டனர் மேலும் அது கட்டுப்படுத்தும் போது உற்பத்தி குறையும் விற்பனை அதிகரிக்கும் எனவே இறுதியில் விளைவு என்னவென்றால் சரக்குகளும் மீண்டும் சரி செய்யப்படுகின்றன சரக்குகளும் சரக்குகளின் நடத்தைகளை புரிந்து கொள்வதே இதன் நோக்கம் மேலும் மாற்றங்களை தொடர்ந்து மாற்றங்களை நிறைவேற்றுவதும் உற்பத்தி செயல்முறை சீரமைப்பது மறு சீரமைப்பது என்பது சந்தையிலுள்ள பொருட்களின் விலையை ஏற்புடையதாக வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருபக்கமும் விலை நிலைத்திருக்கச் செய்யும் அதனால் தொடர்ச்சியான உற்பத்தி செயல்முறை சரி செய்வது என்பதுஎப்போதும் தேவை அடுத்தபடியாக விற்பனை சரியான முறையில் எடுக்கவில்லை என்றால்தொடர்ச்சியாக தொழில்துறை மந்த நிலை தெரிகிறது சந்தையில் விற்பனை அதிகரிக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக தொழில்துறை தொடர்ச்சியாக மந்த நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம் இது அனைவருக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இது உற்பத்தியாளர்களும் சிக்கலை ஏற்படுத்தும் இது ஏற்கனவே வாங்குபவருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் வாங்குபவர்களுக்கு பொருட்களை வாங்கும் திறன் எதிர்மறையாக பாதிக்கப்படும்போது என்ன நடக்கிறது பொருட்களை விற்பவரும் வினியோகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் விலைகள் வீழ்ச்சியடையும் அதனால் பொருளாதாரம் தொடர்ச்சியான தொழில் மந்த நிலையில் இருக்கும் போது அல்லது பொருட்களை வாங்கும் திறன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது உற்பத்தி செயல்முறை மறுசீரமைக்கபடுகிறது இது இறுதியாக எல்லோருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சனையை இவ்வாறு சரி செய்யலாம் என்னவென்றால் சந்தையில் நாம் பொருட்களை விற்க முடியவில்லை என்றால் சரக்குகளில் நிறைய முதலீடு செய்யாமல் இருப்பது நன்று சரக்குகளில் குறைவான முதலீடு செய்து குறைவான உற்பத்தி செய்யலாம் இது சாத்தியம் என்றால் அதுதான் சிறந்த வழி உடனடியாக விலை ஏறும்போது நிறுவனங்கள் விற்பனையை அதிகரிக்கின்றன உடனடியாக விலை ஏறும்போது நிறுவனங்கள் நிச்சயமாக விற்பனையை அதிகரிக்கின்றன ஏனென்றால் சரக்குகளில் மற்றும் சரக்குகளின் உற்பத்தியில் முதலீடு செய்ததை மொத்தமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று நிறுவனங்கள் நினைக்கின்றனர் உற்பத்தியை அதிகரித்து சரக்குகளின் முதலீட்டை மீட்டு எடுக்கலாம் எனவே உற்பத்தியை பெருக்கினால் உற்பத்தி அதிகரிக்கும் சரக்குகளில் எவ்வளவு இருக்கிறதோ அதையும் எடுக்க முடியும் நிறைய பொருட்கள் சந்தைக்குச் செல்லும் மற்றும் இது ஒரு சுழற்சி போக்கு என்பதால் நிச்சயமாக பொருட்களின் தேவை அதிகமாக இருக்கும் எனவே முதலில் உற்பத்தியை ஆரம்பித்து பின்பு அதிகப்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால் பல காரணங்களால் தொழிலில் மந்தமாக இருந்தது அதனால் நிச்சயமாக தேவை வீழ்ச்சியடைந்தது ஏனென்றால் மக்களின் வாங்கும் திறன் மற்றும் தேவை எதிர்மறையாக பாதிக்கப்பட்டிருந்தது எனவே நிறுவனம் தனது உற்பத்தியை குறைத்துக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அவர்கள் தற்போது உள்ள சரக்குகலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் சரக்குகளை விருப்பப்பட்ட விலைக்கு விற்க முடியாமல் போகும்போது அவர்களது குறைந்தபட்ச முடிக்கப்பட்ட சரக்குகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் சந்தை நிலவரம் மேம்படும் வரை காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சுழற்சி போக்கு என்பதால் சந்தை நிலவரம் மேம்படும் சந்தையில் தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் தேவையும் அதிகரிக்கும் உற்பத்தி செயல்முறையும்அதிகரிக்கும் சரக்குகளிலிருந்து எடுக்கும்போது தற்போதைய சரக்குகளும் அதிகரிக்கும் அது வாங்குபவர் விற்பவர் இருவருக்கும் வெற்றியை ஏற்படுத்தும் ஏனென்றால் வாங்குபவருக்கு தனது வாங்கும் திறன் மேம்பட்டு இருக்கும் மேலும் விற்பவருக்கு சந்தை மேம்பட்டு இருக்கும் ஆனால் பொதுவாக சரக்கு விஷயத்தில் இதுமாதிரி சுழற்சி போக்கு நடைபெறுவது பொதுவானது எனவே அதிகப்படியான முதலீட்டை சரக்குகளின் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் குறுகிய கால நிதியை இதில் முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும் குறுகிய கால நிதி போதவில்லை என்றால் நாம் நீண்டகால நிதியை முதலீடு செய்ய வேண்டும் செலவுக்கும் வருமானத்திற்கும் இடையில் ஒரு பொருத்தமின்மை உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் நான் முன்பு உங்களிடம் நீண்டகால நிதியின் பற்றி விவாதித்தது போல காலத்திற்கு ஏற்றார்போல வட்டி விகிதங்கள் அமைப்பு நம்மிடம் இருக்கிறது எனவே முதிர்வு காலம் நீடிக்கும்போது நிதிகளின் விலையும் அதிகரிக்கும் வட்டி விகிதமும் அதிகரிக்கும் எனவே நீங்கள் நீண்ட கால நோக்கத்திற்காக அதாவது 5 அல்லது 10 வருடத்திற்கு நிதியை கடன் வாங்கி இருந்தால் எங்காவது அதிக வட்டி விகிதம் 18 அல்லது 20 சதவீதம் செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் மேலும் நாம் அந்த நிதியை குறுகிய கால சொத்தான சரக்குகளில் முதலீடு செய்கிறோம் அப்போது இது பொருத்தமானதாக இருக்காது ஏனென்றால் சரக்குகலிருந்து வருமானம் மிகக் குறைவாக இருக்கும் சில சமயம் புறக்கணிக்கப்பட்ட வருமானமாக கூட இருக்கும் அதேசமயம் நிதிகளின் விலை மிக அதிகமாக இருந்தால் நிறுவனங்களின் நிதி நிறுவனங்களின் வருமானம் அதிகரித்த நிதி செலவு காரணமாக தீவிரமாக பாதிக்கப் போகின்றன ஆகவே சரக்குகளை எவ்வாறு நிறுவனம் நிர்வகிக்க போகிறது என்பதையும் சந்தை எவ்வாறு நடந்துகொள்ள போகிறது சந்தையில் விற்பனை எவ்வாறு நடக்கப்போகிறது சரக்கு நிலை எவ்வாறு என்பதையும் நாம் காட்சிப்படுத்த முடியும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும்சரிசெய்யப்பட்டு மருசீரமைக்கப்பட வேண்டும் இப்போது சரக்கு நிலை ஏன் அதிகரிக்கிறது சரக்கு அளவு அதிகரிக்க பல காரணங்கள் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் SAIL துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அனுமதிக்கவில்லை ஆனால் திடீரென்று 1991 க்குப் பிறகு எஃகு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு அனுமதிக்கப்பட்டபோது எஃகு துறையில் தனியார் துறை நிறுவனங்கள் வர அனுமதிக்கப்பட்டன அது சமயம் SAIL நிறுவனத்திற்கு தனியார் துறை நிறுவனங்களிலிருந்து எதிர்பாராத போட்டி நிலவியது அவர்கள் மேற்கு சந்தையை இழந்தனர் அவர்கள் தெற்கு சந்தையையும் இழந்தனர் இந்த நாட்டின் மத்திய சந்தைளில் ஒரு பகுதியில் மத்திய இந்தியா மற்றும் பின்னர் நிறுவனத்தின் 30 40 சந்தை மதிப்பை இழந்து விட்டது அதனால் என்ன நடந்தது நான் சொன்னது போல உற்பத்தி செயல்முறையை அவர்கள் மறுசீரமைக்க முடியாது உற்பத்தி தொடர்ச்சியாக இருந்ததால் விற்பனை எதிர்மறையாக பாதிக்கப்பட்டது அதனால் சரக்குகள் அதிகரிக்க ஆரம்பித்தது எந்தவொரு காரணிகளிலும் திடீர் மாற்றம் ஏற்பட்டால் அது பொருளாதார கொள்கை காரணமாக இருக்கலாம் மக்களின் தேவை மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம் சந்தையில் போட்டி தீவிரமடைந்து இருக்கலாம் ஒருவேளை எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எனவே சரக்கு அதிகரிக்க முடியும் சரக்கு அளவில் அதிகரிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் மேலும் நிறுவனத்தின் சரக்கு கொள்கையை எதிர்மறையாக பாதிக்கும் காரணிகள் என்னவாக இருக்கும் என்பதை எதிர்காலத்தில் முன்பே கண்டுகொள்ள முடியும் ஆகவே சரக்கு விலை உயரத் துவங்கினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே நன்கு காட்சிபடுத்த முடியும் அல்லது சரக்கு விலை உயராமல் இருக்க நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் எனவே அந்த காரணத்திற்காக சரக்கு நிலை ஏன் உயர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சில காரணங்களைப் பட்டியலிட்டுள்ளோம் முதலில் சரியான சந்தைகள் இல்லை போன்ற சில காரணங்களை நாங்கள் இங்கு வைத்துள்ளோம் ஏனென்றால் சந்தையில் தேவைகளும் வினியோகம்களும் பற்றிய காட்சியை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் இதை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம் அல்ல இப்போது மக்களின் வருமானம் திடீரென்று அதிகரிக்கும் பொழுது கடந்த காலங்களில் அதிகம் கோரப்படாத சேவைகள் மற்றும் பொருட்கள் இரண்டையும் மக்கள் கேட்க அதாவது வாங்க தொடங்குவார்கள் எனவே காரணிகள் என்ன எந்த ஒரு காரணத்தால் மக்களின் வருமானம் அதிகரிக்க போகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா எந்தவொரு புதிய நிதி ஆண்டின் தொடக்கத்திலும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் சம்பள உயர்வு அறிவிக்கும்போது அல்லது சில நேரங்களில் அரசாங்கம் தனது சொந்த ஊழியர்களின் சம்பள உயர்வு அறிவிக்கும்போது மக்களின் வருமானம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மக்களின் வருமானம் அதிகரிக்கும்போது மக்கள் அதிகமான பொருட்களை மற்றும் சேவைகளை கோர தொடங்குவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அனைத்து பிரிவுகளும் அனைத்து வகை மக்களும் அனைத்து வருமான குழுக்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரின் வருமானம் வளரவில்லை மக்களில் வெவ்வேறு பிரிவுகள் இருக்கலாம் உதாரணமாக உயர் நடுத்தர வர்க்கத்தை பற்றி பேசுகிறீர்கள் உயர் நடுத்தர வர்க்கத்தின் வருமானம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் மக்கள் அதிக கார்களை வாங்கலாம் அல்லது அதிக கார்களை தேடலாம் என்று கூறலாம் குறைந்த தர வர்க்கத்தின் அல்லது குறைந்த வருமானம் குழுக்களில் அல்லது குறைந்த நடுத்தர வருமானம் குழுக்களில் சொல்லப்படுபவர்கள் அதிக வண்ணத் தொலைக் காட்சிகள் அதிக குளிர் சாதன பெட்டிகளை தேட ஆரம்பிக்கலாம் எனவே தேவையை மாற்றப்போகும் பொருளாதார காரணிகள் என்ன என்பதையும் தேவையை பாதிக்கும் காரணிகள் என்ன என்பதையும் நாம் பார்க்கவேண்டும் ஒருவேளை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம் ஆகவே நம்மிடம் சரியான சந்தை இல்லாததால் சந்தையில் தேவை மற்றும் வினியோகம் எவ்வாறு செயல்படும் என்பதை காண்பது மிகவும் எளிதானது அல்ல எனவே எந்தவொரு தயாரிப்புக்கும் தேவை குறித்த சரியில்லாத முன்கணிப்பு சரக்கு அளவை அதிகரிக்கச் செய்கிறது ஏனெனில் நிறுவனங்கள் உற்பத்தி செயல்முறைகளை பலப்படுத்துகின்றன ஆனால் வருமானம் அதிகரிக்காதபோது சந்தையில் கிடைக்கும் உற்பத்திப் பொருட்களை மக்கள் வாங்காதபோது அந்த சூழ்நிலையில் சரக்கு நிலை உயரும் எனவே சந்தைநிலை சரியில்லாமல் இருப்பதால் தேவை மற்றும் வளங்கள் நிலைமையை பொறுத்தவரை சந்தையில் என்ன நடக்கப்போகிறது என்பதை கண்டுபிடிப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நிறுவனங்களும் குறைந்தபட்சம் அவர்கள் தயாரிக்கும் தயாரிப்புகளை கொண்டு கணக்கெடுப்புகள் நடத்த முடியும் பின்னர் அவர்கள் சந்தையில் தங்களது தயாரிப்புகளின் விற்பனையை அதிகரிப்பதற்காக அல்லது குறைப்பதற்கான சாத்தியம் என்ன என்பதை கண்டறிய முயற்சி செய்யலாம் நீங்கள் சரக்குகளில் முதலீட்டையும் கட்டுப்படுத்த விரும்பினால் அது மிக முக்கியமான தேவை மற்றொரு காரணம் திறமையான உற்பத்தி விநியோக முறை அல்ல என்பதே சில நேரங்களில் பொதுவாக நிறுவனங்கள் சரியான வினியோக பாதைகளைத் கொண்டுள்ளன ஆனால் இந்த உலகில் இரண்டு வகையான மார்க்கெட்டிங் சிஸ்டம் உள்ளது டைரக்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறீர்கள் அதுபோல எங்களிடம் சில பிராண்டட் ஆடைகளும் உள்ளன எனவே இந்த தயாரிப்புகள் அனைத்தும் பெரும்பாலும் தங்களது பிரத்தியேக டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை கொண்டுள்ளன எனவே அவர்கள் சந்தையில் நேரடியாக உற்பத்தி செய்து விற்பனை செய்யும்போது அவர்கள் மக்களுடன் அதாவது தற்போதுள்ள உள்ள வாடிக்கையாளர்களும் புதிய வாடிக்கையாளர்களும் அனைவரும் இணைந்து இருக்கிறார்கள் எனவே மக்கள் தங்கள் உற்பத்தியை எவ்வாறு விரும்புகிறார்கள் மக்கள் தங்கள் தயாரிப்பை பற்றி எவ்வாறு பிரதிபலிக்கிறார்கள் மக்கள் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள் வாங்குபவர்கள் எதிர்பார்த்தபடி வடிவமைக்கப்பட்ட மாற்றங்களை செய்தால் உற்பத்தியின் விற்பனை அதிகரிக்கும் ஆனால் சில நேரங்களில் என்ன நடக்கும் நம்மிடம் இண்டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்கின்றன அது சாதாரண செய்முறை மற்றொருவர் தயாரிப்பை தயாரிக்கிறார் பின்னர் எங்களிடம் வினியோக செயல்முறைக்கு வருகிறது உற்பத்தியாளர்இடமிருந்து தயாரிப்பு விநியோகஸ்தருக்கு செல்கிறது வினியோகஸ்தர்ரிடமிருந்து சில்லறை விற்பனையாளருக்கும் சில்லறை விற்பனையாளரிடமிருந்து அது மற்ற மூன்று பேரிடம் செல்கிறது அதாவது வினியோகஸ்தர் மொத்த விற்பனையாளர் சில்லறை விற்பனையாளர் பின்னர் நுகர்வோருக்கும் செல்கிறது சில நேரங்களில் இது மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன நடக்கும் தயாரிப்புகளை விற்க சில்லறை விற்பனையாளர் நிறுவனத்திற்கு உதவாமல் இருந்தால் என்ன நடக்கும் நிறுவனங்கள் தங்களுக்குள் போட்டியிடுகின்றனர் மேலும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு வெவ்வேறு பாதுகாப்பு தொகையின் சதவீதங்கள் மற்றும் வேறுபட்ட சலுகைகள் வழங்குவதன் மூலம் அவர்கள் கவரப்படுகிறார்கள் இப்போது ஒரு நிறுவனம் எந்த ஒரு சில்லறை விற்பனையாளருக்கு ஊக்கத்தொகை வழங்கினால் அவர்கள் வேறு எந்த நிறுவனத்தை விடவும் அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை அதிகம் விற்க விரும்புகிறார்கள் எனவே நிறுவனத்திற்கு ஊக்கத் தொகை வழங்கப்பட்டு இருக்கலாம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு ஊக்கத் தொகை வழங்காத நிறுவனம் விற்பனையாளர்களின் விருப்பங்கள் மாறிவிட்டன என்று தெரியாமல் இருக்கலாம் விற்பனையாளர்களின் விருப்பம் மாற்றப்படும்போது அது தேவை மற்றும் வழங்கல் சூழ்நிலையில் ஏற்ற இறக்கத்தை உருவாக்குகிறது தயாரித்த பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு விரும்பிய வேகத்தில் போய் சேருவதில்லை வாடிக்கையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க வந்திருந்தாலும் சில்லறை விற்பனையாளர் அவரை நம்ப வைக்கிறார் ஆனால் சில்லறை விற்பனையாளர் வேறு நிறுவனத்தில் ஆர்வம் கொண்டுள்ளதால் வாடிக்கையாளரை அவர் சமாதானப்படுத்தி மற்ற நிறுவனத்தின் பொருட்களை விட அந்த நிறுவனத்தின் பொருட்களை வாங்க செய்கிறார் எனது அந்த சூழ்நிலையில் யாருடைய சரக்கு கேள்விக்குரியது என்று நிறுவனத்திற்கு தெரிந்தால் இந்த ஏற்ற இறக்கங்கள் நிகழக்கூடும் அத்தகைய காரணிகள் எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இப்போது ஒரு சூழ்நிலையில் உற்பத்தியாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் இடையேயான உறவைப் பற்றி பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உற்பத்தியாளர்களுக்கும் பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கும் இடையில் நுகர்வோரை மட்டும் உதாரணமாக எடுத்துக் கொண்டு மற்ற இருவரையும் மறந்து விடுகிறோம் அதாவது விநியோகஸ்தர் மற்றும் மொத்த விற்பனையாளர் இவர்களை மறந்துவிடுகிறோம் சில்லறை விற்பனையாளர் மட்டுமே இருக்கிறார் என்று கூறினால் அதனால் என்ன நடக்கும் சில்லரை விற்பனையாளர்கள் முதலில் நுகர்வோரின் முகவர்கள் பின்னர் அவர்கள் உற்பத்தியாளர்களின் முகவர்கள் அவர்கள் நுகர்வோருக்கு சிறந்த உற்பத்தியை கொடுக்க விரும்புகிறார்கள் அதனால் நுகர்வோர் சில்லறை விற்பனையாளரிடம் இருந்து வாங்கிய ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி திருப்தி அடைவார்கள் மேலும் நுகர்வோர் அந்த கடைக்கு மீண்டும் மீண்டும் செல்வார்கள் சில்லறை விற்பனையாளர்கள் இந்த விசுவாசத்தை நுகர்வோரிடம் இருந்து உற்பத்தியாளருக்கு மாற்ற சில நிறுவனங்கள் அவர்களுக்கு வெவ்வேறு வகையான சலுகைகளை வழங்குகின்றன அந்த ஊக்கத்தொகைக்கு அவர் நுகர்வோருக்கு விசுவாசமாக இருப்பதை விட தனது நிலையை மாற்றிக் கொண்டு விற்பனையாளருக்கு அல்லது உற்பத்தியாளருக்கு விசுவாசம் ஆகிறார் இதன் காரணமாக ஊக்கத் தொகையை வழங்கிய நிறுவனம் விற்பனையை அதிகரித்து கொள்கிறது மற்றும் சலுகைகளை வழங்காத நிறுவனங்களின் விற்பனை எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றது எனவே இந்த ஏற்ற இறக்கங்களில் சரக்குகளின் இருப்பு அதிகமாக இது காரணமாக அமைகிறது உற்பத்தி விநியோக முறையை உடைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் சில நேரங்களில் சில தவறான செயல்கள் ஏற்படுகின்றன மேலும் உற்பத்தி விநியோக முறை உடைக்கப்படுகின்றன அல்லது பாதிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக மூலப்பொருட்கள் கிடைப்பதில்லை அல்லது மிகக் குறைவாக கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதனால் என்ன நடக்கும் சந்தையில் அந்த பொருளின் வினியோகம் எதிர்மறையாக பாதிக்கப்படும் சில நேரங்களில் நிறுவனத்தின் உற்பத்தி செயல்பாட்டில் தொழில்நுட்ப குறைபாடு இருப்பதால் அவை உற்பத்தி செயல்முறையை அதிகரிக்க விடாது எனவே சந்தையில் அது வினியோக நிலைமையையும் பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் உற்பத்தியாளருக்கு இது நல்லதல்ல நுகர்வோருக்கும் இது நல்லதல்ல சில சந்தர்ப்பங்களில் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதை பார்த்திருக்கிறோம் சில நேரங்களில் சர்க்கரையின் விலை அதிகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் வெங்காயத்தின் விலை அதிகரிப்பதை நாம் பார்க்கிறோம் வினியோக முறையில் தடை ஏற்படும்போதுதான் இது திகழ்கிறது மூலப்பொருள் கிடைக்காத காரணத்தால் அல்லது தொழிற்சாலை சிறப்பாக இயங்காத காரணத்தால் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலும் சரக்குகள் பாதிக்கப்படலாம் சில நேரங்களில் நம்மிடம் அதிக அளவில் சரக்கு இருக்கும் ஆனால் மூலப்பொருள் கிடைப்பதில் தடை ஏற்பட்டால் குறைந்த அளவே சரக்குகள் இருக்கும் அல்லது சில நேரங்களில் சரக்கு கிடைக்காமல் போகும் எனவே மீண்டும் நிறுவனங்கள் ஸ்டாக் அவுட் காஸ்ட் இதன் காரணமாக பாதிக்கப்படுகின்றனர் ஏற்ற இறக்கங்களில் அதிர்ச்சிகளை சரக்கு தாங்கிக் கொள்கிறது ஆகவே நாம் சரக்குகளை வைத்திருந்தால் சந்தையில் முன்மாதிரியாக இல்லாத தேவை இருந்தால் போதுமான சரக்கு நம்மிடம் இருந்தால் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் இது தலைகீழாகவும் நடக்கலாம் அதாவது உங்களிடம் அதிக அளவில் சரக்கு இருந்தால் தேவை குறைந்து போயிருந்தால் நாம் தற்போதுள்ள சரக்கு அளவை வைத்து தொடர வேண்டும் மேலும் விற்பனை தடைப்பட்டிருந்தது விற்பனை அதிகரிக்காமல் இருக்கிறது சரக்கு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய நிதி தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எதுவும் சாத்தியமாகும் முடிக்கப்பட்ட சரக்குகள் தீரவில்லை என்றால் விற்பனையில் நஷ்டம் இல்லை எனவே சந்தையில் பொருத்தமான அல்லது உகந்த நிலையை தக்கவைத்துக் கொள்ள விரும்பினால் சரக்கு நிர்வாகத்தை மிகவும் தீவிரமாக கையாள வேண்டும் இதை நாம் எதிர்நோக்கி சரக்கு நிலைமையை எதிர்மறையாக பாதிக்கும் காரணங்களை கண்டறிய முயற்சிக்க வேண்டும் சரக்குகளின் உகந்த அளவு எவ்வாறு பராமரிப்பது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் அதனால் சரக்குகளில் செய்யும் முதலீடும் சிறந்ததாக இருக்கும் விற்பனையும் உகந்ததாக இருக்கிறது நிறுவனத்தின் லாபமும் உகந்ததாக அல்லது அதிகபட்சமாக இருக்கிறது சரக்குகளை கையாளுவதில் பல காரணங்களாக இவைகள் இருக்கின்றன அதிகரிக்கும் மேலும் நாம் இந்த காரணங்களை கண்டறிய வேண்டும் இந்த காரணங்களின் விளைவை கட்டுப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த சரக்கு நிர்வாகத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் விவாதத்தின் அடுத்த பகுதியில் நாம் பேசுவோம் கற்றுக்கொள்வோம்